அளவியல் மற்றும் அளவீடுகள் குறித்த பாடத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் அளவீட்டு முறைகளில் கருவிகளின் பங்கு பற்றி காண்போம் இன்று நாம் பின்வரும் உள்ளடக்கத்தை உள்ளடக்குவோம் கருவிகளின் வகைகள் அளவீட்டு முறைகளை அளவிடுவதில் கருவிகளின் பங்கு அளவீட்டு முறைகளின் பயன்பாடுகள் மற்றும் பொதுவான அளவீட்டு அமைப்பின் கூறுகள் நாம் நேற்று நடந்த முந்தைய சொற்பொழிவில் அளவீட்டு என்பது ஒரு மிக முக்கியமான செயல்முறை மேலும் இந்த செயல்முறை முக்கியமாக சரிபார்ப்பிற்காகவும் மற்றொன்று செயல்முறையை கட்டுப்படுத்தவும் அல்லது சில மனித நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்த்தோம் நாம் கருவிகளின் வகையைப் பற்றி பேசும்போது கருவிகளின் வகையை இரண்டாக வகைப்படுத்தலாம் ஒன்று முழுமையானது இது ஒரு மறைமுக அளவீடு மற்றும் நமக்கு இரண்டாம் நிலை உள்ளது இது ஒரு நேரடி அளவீட்டு நேரடி கருவியாகும் மீண்டும் இந்த நேரடி அளவீட்டு முறையை இரண்டாக வகைப்படுத்தலாம் இது அனலாக் கருவி மற்றும் டிஜிட்டல் கருவிகள் பின்னர் இந்த அனலாக் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று திசைதிருப்பல் வகை என்றும் மற்றொன்று பூஜ்ய வகை அல்லது பூஜ்ய விலகல் வகை என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இந்த விலகல் இரண்டாக வகைப்படுத்தப்படலாம் முதலில் குறிப்பு வகை மற்றொன்று ஒருங்கிணைப்பு வகை மற்றும் கடைசி பதிவு செய்யும் வகை இவை பொதுவாக மின் கருவிகளின் வகைப்பாடு எனவே கருவிகளை முழுமையான மற்றும் இரண்டாம் நிலை கருவி என வகைப்படுத்தலாம் பின்னர் இரண்டாம் நிலை அனலாக் மற்றும் டிஜிட்டலுக்கு மேலும் வகைப்படுத்தலாம் டிஜிட்டல் இன்று மிகவும் பிரபலமாக உள்ளது மற்றும் அனலாக் அடிப்படையில் இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் கூட நீங்கள் பிரித்தெடுக்க முடியும் நாம் ஒரு அனலாக் கருவியில் இருந்து தொடங்கலாம் இந்த அனலாக் கருவிகள் திசைதிருப்பல் வகை மற்றும் பூஜ்ய விலகல் ஆகியவற்றில் செயல்படுகிறது பின்னர் இந்த திசைதிருப்பல் கருவிகளைக் குறிப்பு வகை ஒருங்கிணைப்பு வகை மற்றும் பதிவு செய்யும் வகை என மேலும் வகைப்படுத்தலாம் இப்போது முழுமையான கருவிக்கும் இரண்டாம் நிலை கருவிக்கும் உள்ள வித்தியாசத்தைப் பார்ப்போம் முழுமையான கருவிகள் இந்த கருவிகள் கருவியின் இயற்பியல் மாறிலிகளின் அடிப்படையில் அளவீட்டின் கீழ் உள்ள அளவுகளின் அளவைக் கொடுக்கும் எடுத்துக்காட்டாக கால்வனோமீட்டராக அல்லது ரேலீயின் மின் சமநிலையை எடுத்துக்கொள்ளலாம் இவை முழுமையான கருவிகள் ஆகும் இரண்டாம் நிலை கருவிகளைப் பற்றி நாம் பேசும்போது அவை அளவிடப்பட்ட அளவுகளை கருவிகள் வெளியிடும் வெளியீட்டை கவனித்து பதிவு செய்யும்படி இந்த கருவிகள் கட்டமைக்கப்பட்டுள்ளன எனவே அங்கு வெளியிடுவதை மட்டுமே நாங்கள் காண்கிறோம் பின்னர் இந்த கருவிகள் ஒரு முழுமையான கருவி அல்லது மற்றொரு இரண்டாம் நிலை கருவியுடன் ஒப்பிடுவதன் மூலம் இந்த கருவிகள் அளவீடு செய்யப்படும் இந்த இரண்டாம் நிலைக் கருவிகள் ஏற்கனவே ஒரு முழுமையான கருவிக்கு எதிராக அளவீடு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் இங்கே சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் எங்களிடம் ஒரு இரண்டாம் நிலை கருவி உள்ளது இந்த கருவி அளவீடு செய்யப்பட வேண்டும் எனவே இங்கே அளவுத்திருத்தம் உள்ளது இந்த அளவுத்திருத்தம் எப்போதும் y மற்றும் x க்கு இடையிலான நேரியல் அளவீடுகளை எடுக்க முயற்சிக்கும் அளவு திருத்தத்திற்கு இடையே உள்ள தொடர்பை நிறுவி பின்னர் நாங்கள் வெளியீட்டைப் பெற முயற்சிக்கிறோம் எனவே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாம் பயன்படுத்தும் கருவி தேய்மானத்தை கொண்டிருக்கலாம் அல்லது முதல் முறை உபயோகப்படுத்தும் போது கூட அதில் இயந்திர இழுவிசை அல்லது ஒரு ஸ்ப்ரிங் ன் இழுவிசை கொண்டிருக்கலாம் அல்லது சரிவு பகுதியில் உள்ள பிற அளவுகளை கொண்டிருக்கலாம் நாம் முதலில் அளவுத்திருத்தம் செய்து அதன் பின்னர் எடுக்கும் அளவீடு நேரடி அளவீடு ஆகும் இந்த கருவிகள் ஒரு முழுமையான கருவி அல்லது மற்றொரு இரண்டாம் நிலை கருவியுடன் ஒப்பிடுவதன் மூலம் அளவுத்திருத்தம் செய்யப்படுகின்றன இந்தக் கருவிகள் ஏற்கனவே ஒரு முழுமையான கருவி கொண்டு அளவுத்திருத்தம் செய்யப்பட்டது ஆகும் எடுத்துக்காட்டாக நாங்கள் சொல்வது என்னவென்றால் நீங்கள் ஒரு அளவுகோல் ஸ்கேல் வைத்திருந்தால் இந்த அளவுகோலில் அளவுக் குறியீடு உள்ளன அளவுகோலில் குறிக்கப்பட்டுள்ள அளவுகள் சரியானதா என்பதை சரிபார்க்க முயற்சிக்கிறோம் நாங்கள் அதை வேறொரு அளவுகோல் உடன் சரிபார்க்க முயற்சிக்கிறோம் அல்லது கிடைக்கக்கூடிய மற்றொரு தரத்துடன் அதை நேரடியாக எடுத்துச் செல்ல முயற்சிக்கிறோம் அதை அளவிடுகிறோம் அதையே இரண்டாம் நிலை கருவிகளில் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே விலகல் வகை அளவீட்டு கருவிகளைப் பற்றி நாம் பேசும்போது இந்தக் கருவிகள் அளவிடப்பட்ட அளவு இயற்பியல் விளைவுகளை உருவாக்கி அதன் மூலம் கருவியின் நகரும் அமைப்பை திசை திருப்பவோ அல்லது இடமாற்றம் செய்யவோ பயன்படுத்துவதால் இவை திசைதிருப்பல் வகை கருவிகள் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு டயல் கேஜ் எடுத்துக் கொள்ளலாம் இது போன்ற உபகரணங்களை இனிவரும் பாடத் திட்டங்களில் தெளிவாக காண்போம் இந்த டயல் கேஜில் ஒரு லோடு ஆனது ஸ்ப்ரிங் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் உயரத்தை அளவிட விரும்பும் ஒரு பொருள் உள்ளது எனவே நீங்கள் ஒரு டயல் கேஜ் அல்லது சில சுருள் அல்லது சில ஸ்கேல் வைக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் சுருள் ஐ நகர்த்தி அதை எடுக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் சுருள் நகர்த்த முயற்சிக்கும்போது என்ன நடக்கும் இந்த சுருள் சுட்டிக்காட்டியை குறிக்கப்பட்ட அளவுகள் மேல் சுருளுக்கு எதிர்திசையில் திருப்ப முயற்சிக்கும் எனவே நீங்கள் அளவுகளை படிக்கலாம் பின்னர் அளவீடுகள் எதுவாக இருந்தாலும் அதை அளவிட முயற்சி செய்யலாம் எனவே இது அடிப்படையில் விலகல் வகை உங்களிடம் ஒரு மீட்டர் உள்ளது இது ஒரு அனலாக் வகை உங்களிடம் உள்ள மீட்டரில் ஒரு சுட்டிக்காட்டி இருக்கும் இந்த சுட்டிக்காட்டி இடது மற்றும் வலதுபுறமாக நகர்ந்து அளவுகளை காண்பிக்க முயற்சி செய்கிறது இது மின்னழுத்தமாக இருக்கலாம் அது மின்னோட்டமாக இருக்கலாம் மேலும் இது தூரமாகவும் இருக்கலாம் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய கருவிகளைப் பொறுத்து அது எதுவாக இருக்கலாம் எனவே விலகல் வகை கருவி என்பது உங்களிடம் உள்ள டயல் கேஜ் பொருளுக்கு எதிராக அழுத்தும் போது அதில் அளவிடப்படும் அளவானது ஒரு இயற்பியல் விளைவை உருவாக்குகிறது எனவே டயல் அளவீடுகள் விலகலைப் பெற முயற்சிக்கும் கருவியின் நகரும் அமைப்பானது டயல் கேஜில் இடமாற்றம் செய்து ஒரு இடப்பெயர்வு ஏற்படுத்துகிறது இதனால் டயல் கேஜ் 0 விலிருந்து ஒரு திசையை நோக்கி நகர முயற்சிக்கும் இவையே விலகல் வகை கருவிகள் என அழைக்கப்படுகிறது மற்றொரு விதமாகக் கூறினால் மின் அளவை அடிப்படையாக கொண்டு அளவிடும் விலகல்களை கொண்ட கருவிகள் விலகல் வகை கருவிகள் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு மின் அளவுகளை நீங்கள் அளக்க விரும்பினால் உதவும் வோல்ட் மீட்டரும் விலகல் வகை கருவி ஆகும் இந்த வகை கருவிகள் மாறும் நிலைமைகளின் கீழ் அளவிடப் பயன்படுகின்றன அதாவது நீங்கள் வோல்ட்மீட்டரை வைக்க வேண்டும் என்று சொல்வது என்னவென்றால் மின்னோட்டம் அளவிடும் ஒரு கம்பி அல்லது ஒரு கருவியை அந்த சாதனத்திற்கு எதிராக பொருத்துவதை குறிக்கும் இந்தக் கம்பி அல்லது கருவி பொருத்தப்பட்ட தருணம் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இது நிலையான நேரமாக இருக்கலாம் இது மாறும் விதமாகவும் செய்யப்படலாம் விலகல் வகை கருவி எதிர் விளைவுகளைக் கொண்டுள்ளது இது நகரும் அமைப்பின் இடப்பெயர்வை எதிர்க்கிறது நீங்கள் அது போன்ற கருவிகளையும் வைத்திருக்கலாம் நான் சுருளிற்கு எதிராக தள்ள முயற்சிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ள சுருளிற்கு எதிரான விலகல் என்ன என்பதை இப்போது நீங்கள் காணலாம் அந்த விலகலை நீங்கள் அளவிடுகிறீர்கள் இந்த நுட்பத்தையும் அளவிட பயன்படுத்தலாம் நாம் அளவிடும் அளவின் அளவு அதிகரிக்குமானால் நகரும் அமைப்பின் திசைதிருப்பல் அல்லது இடப்பெயர்ச்சி அதிகரிக்குமாறு எதிரெதிர் விளைவு வடிவமைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஒரு ஸ்ப்ரிங் இருந்தால் ஸ்ப்ரிங் சுருக்கப் படும் தருணம் ஸ்ப்ரிங் ல் வேறுபாடு அதிகரிக்கிறது எனவே அளவீடுகளின் மேல் அந்த விலகலை நீங்கள் காணும்போது அதை மின் பதிவாகவோ அல்லது இயந்திர பதிவாகவோ செய்யப்படலாம் எதிர் விளைவுகள் சமமாக இருக்கும்போது சமநிலை அடையப்படுகிறது நீங்கள் ஒரு நிலையான நிலைக்கு சமப்படுத்த முயற்சிக்கும் போது அல்லது ஒரு லோடு பயன்படுத்தும் பொழுது அல்லது ஒரு இயக்கம் நிகழும்போது அதை சாதாரண நிலைக்கு அல்லது 0 நிலைக்கு சமப்படுத்த இந்த கருவிகளைப் பயன்படுத்துகிறோம் ஒரு நகரும் புள்ளியின் விலகல் அல்லது இயக்கத்தை உருவாக்குவதற்கான காரணத்திற்கு எதிர் விளைவுகள் சமமாக இருக்கும்போது சமநிலை பெறப்படுகிறது எனவே இவை விலகல் வகை கருவிகள் என அழைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு விலகல் வகை கருவிகளில் பார்க்கலாம் நீங்கள் இங்கே இரண்டு நிரந்தர காந்தங்கள் வைத்திருப்பதை பார்க்கலாம் இங்கே நிரந்தர காந்தம் அல்லது மின்கடத்தும் காயில் உள்ளது காந்தத்தின் வடமுனை இது தென்முனை எனவே இங்கே நீங்கள் ஒரு சுருள் வில் காணலாம் அல்லது ஒரு இழுவிசை சுருள் உள்ளது இங்கே ஒரு சுட்டிக்காட்டி உள்ளது மற்றும் இங்கே அளவுக் குறியீடு குறிக்கப்பட்ட அளவுகோல் உள்ளது நீங்கள் இங்கே அளவுக் குறியீடு காணும் கருவியின் கருவியாக இதை உருவாக்க விரும்பினீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இது 0 முதல் 1 வரை நகரும் சுட்டிக்காட்டி ஆகும் இது மின்கடத்தும் காயில் செல்லும் மின்சாரத்தின் அளவை பொறுத்து 0 முதல் 1 வரை நகரும் எனவே இந்த சுருள் 0 இடத்திலிருந்து 1 வது இடத்திற்கு மாறுகிறது மற்றும் இங்கே குறிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு அளவும் 1 ஆம்பியர்ஸ் என்று கூறியுள்ளனர் இங்கே இது Td என்பதை நீங்கள் காணலாம் அடுத்த ஸ்லைடில் Td என்றால் என்ன என்பதைக் காண்போம் இது Ts மற்றும் நீங்களும் கோணம் θ குறித்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள் இப்போது விலகல் வகை அளவிடும் கருவிகளுக்கு வருவோம் ஒரு நிரந்தர காந்தம் நகரும் சுருள் அம்மீட்டரை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் நகரும் புள்ளியின் விலகல் மின்னோட்டத்திற்கு நேரடி விகிதாசாரமாகும் எனவே மின்னோட்டத்தை செலுத்தும்போது அதற்கு சமமான திசைதிருப்பல் நிகழ்கிறது இதன் மூலம் விலகல் ஆனது பாயும் மின்னோட்டத்திற்கு நேரடியாக விகிதாசாரம் கொண்டது இது முறுக்குவிசை Td என குறிக்கப்படுகிறது முறுக்கு விசை விசை x நகரும் தொலைவு எனவே சுருளில் செயல்படும் முறுக்கு Td மின்னோட்டத்திற்கு நேரடியாக விகிதாசாரமாகும் மேலும் இது Td என குறிக்கப்படுகிறது G × I என்றும் குறிக்கலாம் d G × I G என்றால் என்ன G ஒரு நிலையான மதிப்பு மற்றும் அது ஃப்ளக்ஸ் அடர்த்தியிலிருந்து நகரும் சுருளின் பரப்பளவு மற்றும் சுற்றுகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து மாறாது எனவே இங்கே நீங்கள் சுற்றுகளின் எண்ணிக்கை பார்க்கலாம் எனவே G ஒரு நிலையானது மற்றும் இது ஃப்ளக்ஸ் அடர்த்தி மற்றும் நகரும் சுருளின் பரப்பளவு மற்றும் சுற்றுகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து மாறாது Td க்கு நேர்மாறானது Tc இந்த எதிர் விளைவு சாதாரணமாக சுருளின் முறுக்குவிசை விலகல் θ க்கு நேர் விகிதத்தில் இருக்கும் எனவே ஒன்று Td ஆகும் இது Tc ஆல் சமப்படுத்தப்பட வேண்டும் எனவே Tc ஐ சமப்படுத்த வேண்டும் எனவே நாம் எப்போதும் ஸ்ப்ரிங் மாறிலி பற்றி பேசுகிறோம் அவற்றின் மதிப்புகள் ஸ்ப்ரிங் செய்யப்பட்ட உலோக பொருளைப் பொறுத்தது எனவே ஸ்ப்ரிங் ன் உணர்திறன் அது செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட உலோகப் பொருள் மற்றும் அதனால் அளவுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் எனவே இப்போது சம நிலையில் d T c எனவே இப்போது அந்த எல்லாஅளவுகளையும் பிரதியீட முயற்சித்தால் G × I × θ G × I K × θ I KG ×θ எனவே இப்போது சுருள் கொண்டுசெல்லும் மின்னோட்டத்திற்கு இது ஒரு நிலையான அளவுரு K G மற்றும் இது ஒரு கோணம் θ என்பதை நாங்கள் அறிவோம் K G என்பது ஒரு நிலையான அளவுரு K என்பது பொருள் செய்யப்பட்ட உலோகத்தை பொருத்தது G ஐப் ஃப்ளக்ஸ் அடர்த்தி பொருத்து மாறாது அளவிடப்பட்ட மின்னோட்டத்தின் அளவு விலகல் தீட்டா மற்றும் மீட்டர் நிலையான மதிப்பு G மற்றும் K ஆகியவற்றைப் பொறுத்தது மின்னோட்டத்தின் மதிப்பை இந்த கருவியில் நேரடியாக படிக்க முடியும் இது ஒரு விலகல் வகை அளவிடும் கருவி தவிர வேறில்லை மின்னோட்டத்தின் மதிப்பை விலகல் கோணம் θ ன் மூலம் நேரடியாக படிக்க முடியும் இது G மற்றும் K மதிப்புகளைக் கருத்தில் கொண்டு அளவீடு செய்யப்படுகிறது எனவே இந்த மீட்டரை நீங்கள் முதல் முறையாக வாங்குவதாக வைத்துக் கொள்வோம் இப்போது நீங்கள் லோடு பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் பின்னர் அவர்கள் சுருள் இன் விறைப்பை சரிசெய்ய முயற்சிக்கிறார்கள் இது கருவி உணர்திறன் மேம்படுத்தும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நகரும் இயந்திரப் பகுதியைக் கொண்டிருப்பதால் அது தேய்மானம் பெறுகிறது எனவே மீண்டும் அதை அளவீடு செய்ய வேண்டும் பின்னர் அதை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் கருவி சரியாக வேலை செய்கிறதா என்பதை சரிபார்க்க அடிப்படை அளவுத்திருத்தம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்ள வேண்டும் அதை எவ்வாறு நாம் சரிபார்க்கிறோம் என்றால் அறியப்பட்ட மின்னோட்டத்திற்கு நாம் பெற முயற்சிக்கும் விலகல் சரியாக உள்ளதா என்பதை அறிய வேண்டும் இங்கே பிழை இருந்தால் அளவுத்திருத்தத்தின் போது பிழையை சரிசெய்யத் தொடங்குகிறோம் இதற்கு கணினியை உபயோகிக்கலாம் அதை எவ்வாறு செய்வது ஸ்ப்ரிங் ன் மாறிலி மற்றும் ஜி ஜி என்றால் என்ன ஜி என்பது ஒரு மாறிலி அல்ல அது நகரும் சுருளின் பரப்பளவு மற்றும் சுற்றுகளின் எண்ணிக்கை ஃப்ளக்ஸ் அடர்த்தி பொருத்து மாறாது விலகல் வகை அளவிடும் கருவி நீங்கள் திரும்பிச் சென்று நாங்கள் விவாதித்ததைப் பார்த்தால் நாங்கள் உங்களுக்கு பல விஷயங்களைச் சொல்லியிருக்கிறோம் திசைதிருப்பும் வகை கருவிக்கு எதிர் எதிர் விளைவுகள் உள்ளன இது நகரும் அமைப்பின் இடப்பெயர்வை எதிர்க்கிறது இங்கே நீங்கள் இப்போது நகரும் அமைப்பு என்பது ஒரு சுருள் என்பதை புரிந்து கொள்ளலாம் பின்வருபவை விலகல் வகை அளவிடும் கருவியின் தீமைகள் கருவியின் துல்லியம் மிகக் குறைவு ஏனெனில் இங்கே அடிப்படையில் நாம் செய்வது இந்த இரண்டிற்கும் இடையிலான அளவுக் குறியீடு குறிப்பது உதாரணமாக இங்கிருந்து நீங்கள் இதை θ அமைக்க முடிந்தால் இது சுமார் 60 டிகிரி என்றால் 60 டிகிரி என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் 6 அல்லது 8 பிரிவுகளாக பிரிக்கிறீர்கள் நீங்கள் அதை 6 அல்லது 8 பிரிவுகளாகப் பிரித்தால் இங்கே துணைப்பிரிவுகள் 2 உள்ளது இவை பார்ப்பது சிறிது கடினம் எனவே உணர்திறன் மற்றும் துல்லியம் என்பது இரண்டு வெவ்வேறு சொல்லாக்கம் இதன் வித்தியாசத்தைக் பாடக்கோப்பு நடந்து கொண்டிருக்கும்போது காண்போம் கருவியின் உணர்திறன் குறைவாகவும் துல்லியம் குறைவாகவும் இருக்கலாம் உணர்திறன் இந்த சுருள் மாறிலியைப் பொறுத்து மாறுவதால் உணர்திறன் குறைவாக இருக்கிறது நீங்கள் சுருள் மாறிலியைப் மிகச் சிறிய படிகளில் மாற்ற முடியாது நீங்கள் மிகச் சிறிய படிகளில் மாற்ற முடியாவிட்டால் அடிப்படையில் சுட்டிக்காட்டி இடப்பெயர்வைக் காட்டுகிறது அதனால் நீங்கள் மிகச் சிறிய படிகளை மாற்ற முடியாவிட்டால் இடப்பெயர்ச்சியும் மிகச் சிறிய படியில் காட்ட முடியாது எடுத்துக்காட்டாக அளவுக் குறியீடு பற்றி நீங்கள் பேசுவதாக வைத்துக்கொள்வோம் அங்கு அதை 100 பகுதிகளாக பிரிக்கலாம் எனவே 1 ஆம்பை 100 பகுதிகளாக பிரிக்கலாம் அல்லது 1000 பகுதிகளாக பிரிக்கலாம் எனவே நீங்கள் பெறுவது 0 001 தீர்மானமாக இருக்கும் நீங்கள் 10000 ஐ வைத்திருக்க விரும்பினால் பல வரிகளை வரைய வேண்டும் அது சாத்தியமில்லை இரண்டாவது விஷயம் சுருள் மாறிலியில் பயன்படுத்தப்படும் சுருள் உணர்திறன் இல்லை எனவே அடிப்படையில் உணர்திறன் இல்லை எனில் துல்லியம் இல்லை அளவிடப்பட்ட அளவின் மதிப்பு கருவியின் அளவுத்திருத்தத்தைப் பொறுத்தது அளவுத்திருத்தம் தவறாக இருந்தால் நாம் எந்த தரவைப் பெற்றாலும் அது தெளிவாக இருக்காது அனலாக் கருவியின் வகைகளில் ஒன்று பூஜ்ய வகை அளவீட்டு கருவி இங்கே பூஜ்ய வகை கருவியில் பூஜ்யம் என்ற வார்த்தை 0 உடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது இதில் 0 அல்லது பூஜ்யம் என்பது அளவிடப்பட்ட அளவின் அளவை தீர்மானிக்கிறது அத்தகைய வகை கருவி பூஜ்ய வகை கருவிகள் என அழைக்கப்படுகிறது எனவே 0 அல்லது பூஜ்ய அறிகுறி அளவிடப்பட்ட அளவின் அளவை தீர்மானிக்கும் ஒரு கருவியை நான் மீண்டும் செய்கிறேன் இது ஒரு பூஜ்ய கண்டறிதலைப் பயன்படுத்துகிறது இது அளவிடப்பட்ட அளவு மற்றும் எதிர் அளவுகள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது பூஜ்ய நிலையைக் குறிக்கிறது இந்த வகையான கருவிகள் மிகவும் துல்லியமானவை மேலும் இது மிகவும் உணர்திறன் வாய்ந்தது எனவே முந்தைய நிபந்தனையுடன் ஒப்பிடும்போது விலகல் வகையில் நாம் கண்டது எதுவாக இருந்தாலும் பூஜ்யம் மிகவும் துல்லியமானது மற்றும் உணர்திறன் கொண்டது எனவே நாம் எங்கு வேண்டுமானாலும் பூஜ்யத்தை உபயோகப்படுத்தலாம் பூஜ்ய வகை கருவியின் செயல்பாட்டிற்கு வேறுபாடு எங்கிருந்து வருகிறது அதைத்தான் நாம் அடுத்ததாக பார்க்கப் போகிறோம் பூஜ்ய வகை கருவிகளின் செயல்பாட்டிற்கு பின்வரும் நிபந்தனைகள் தேவை அளவிடும் அளவினால் உருவாகும் விளைவு அதற்கு எதிராக உருவாக்கப்படும் விளைவினால் துல்லியமாக அறியப்படுகிறது அளவிடப்பட்ட அளவின் எண் மதிப்புகளை துல்லியமாக நிர்ணயிப்பதற்கு பூஜ்ய நிலையை கண்டறியும் ஒரு கருவி அவசியம் இது சமநிலை ஏற்படும் போது 0 விலகலைக் குறிக்கும் ஒரு சாதனம் ஆகும் இந்த நிபந்தனைகள் பூஜ்யத்திற்கு தேவையானவை ஒரு திட்ட வரைபடம் எப்படி இருக்கும் என இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது பூஜ்ய வகை டிஃப்ளெக்டர் எனவே இங்கே நீங்கள் ஒரு மெயின் ஸ்கேல் மற்றும் அதன் மீது ஒரு நகரும் அமைப்பைக் கொண்டிருப்பீர்கள் இங்கே நகரும் தொடர்பு அமைப்பு உள்ளது கால்வனோமீட்டர் உள்ளது இது ஒரு நகரும் கம்பி இது இங்கே இருக்கும் நகரும் தொடர்பு மற்றும் இங்கே நீங்கள் சேர்க்கப்பட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொண்டிருப்பீர்கள் பின்னர் உங்களுக்கு மின்னழுத்தம் E இருக்கும் எனவே இங்கே அளவுகள் உள்ளன மேலும் அறியப்படாத EMF இங்கே பயன்படுத்தப்படுகிறது அது கால்வனோமீட்டர் கொடுக்கப்பட்டால் அது நகரும் கம்பி மீது நகர ஆரம்பிக்கிறது நீங்கள் அதைப் பார்த்து ஒப்பீட்டு அளவீடு செய்ய விரும்பினால் நீங்கள் அந்த நகர்வை அளக்க விரும்பலாம் அதற்கு இங்கே ஒரு நகரும் பட்டி இருக்கிறது மேலும் ஒரு நிலையான பட்டி இருக்கிறது அல்லது அது ஒரு நிலையான ஸ்கேல் இருக்கலாம் இந்த நிலையான ஸ்கேல் மீது நகரும் தொடர்பு அமைப்பு உள்ளது இங்கே கோடுகள் மற்றும் தூரத்தின் அடிப்படையில் மின்னழுத்தத்தில் ஏற்படும் வேறுபாடு காட்டப்பட்டுள்ளது எனவே நீங்கள் வெளியீட்டைப் பெறலாம் எனவே ஒரு புள்ளியைக் கவனியுங்கள் இங்கே ஒரு பூஜ்ய புள்ளி கருவியைக் கருத்தில் கொள்ளுங்கள் இது DC பொட்டென்டோமீட்டர் ஆகும் இது அறியப்படாத emf EX அளவிடப் பயன்படுகிறது ஒரு நிலையான emf மூலத்தின் உதவியுடன் ஒரு பொட்டென்டோமீட்டரின் ஸ்லைடு கம்பி அளவிடப்படுகிறது பொட்டென்ஷியோ என்பது சுழற்ற முயற்சிப்பது மேலும் பிரிட்ஜ் சுற்று சமநிலை சமப்படுத்த முயற்சிக்கிறோம் பூஜ்ய கண்டறிதல் என்பது தற்போதைய கால்வனோமீட்டராகும் இதன் விலகல் சமநிலையற்ற emf க்கு விகிதாசாரமாகும் அதாவது நகரும் கம்பியின் பகுதி ab மற்றும் அறியப்படாத emf EX இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடு emf Eab ஆகும் நீங்கள் திரும்பிச் சென்று பார்த்தால் EX மற்றும் Eab இவை இரண்டு சமமாக இருக்கலாம் ஆகையால் அறியப்படாத emf Eab சமம் இது நேரடியாக நகரும் கம்பியுடன் வைக்கப்படும் அளவிடப்பட்ட அளவைக் குறிக்கிறது எனவே நீங்கள் இந்த நகரும் கம்பியை கண்டால் அது நகரும் தொடர் அமைப்பின் மேல் நகர்கிறது மேலும் அதனுடன் இடப்பெயர்ச்சியைக் காண முயற்சிக்கிறோம் பின்னர் அதை EX மற்றும் Eab க்கு இடையில் சமப்படுத்த முயற்சிக்கிறோம் நீங்கள் அதை சமப்படுத்த விரும்பினால் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் நீங்கள் என்ன சரிசெய்ய வேண்டும் இங்கே கொடுக்கப்பட்ட சிவப்பு எதிர்ப்பில் அதை சரிசெய்கிறோம் பின்னர் நாங்கள் அதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே பூஜ்ய வகை கருவியின் நன்மைகள் கருவி அதிக துல்லியமாக இருக்கும் பூஜ்ய வகை கருவி அதிக உணர்திறன் கொண்டது எனவே இது அதிக துல்லியமாக உள்ளது இது மிகவும் உணர்திறன் கொண்டது எனவே இங்கே நீங்கள் பார்த்தால் எந்த இயந்திர நகரும் பாகங்களும் இல்லை உதாரணமாக நீங்கள் சமப்படுத்த ஒரு சுருள் இருந்தது இதில் நீங்கள் சமப்படுத்த சுருள் இல்லை எனவே ஒரு சமநிலை புள்ளியைச் சுற்றி ஒரு சிறிய வரம்பை அளப்பதற்கான கருவி டிடெக்டர் ஆகும் இது மிகவும் அதிக உணர்திறன் கொண்டது எனவே இந்த பூஜ்ய வகை கருவிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே நீங்கள் அனலாக் கருவிக்கும் டிஜிட்டல் கருவிக்கும் உள்ள வித்தியாசத்தைக் காண முயற்சிக்கலாம் ஆனால் இன்று எல்லாம் டிஜிட்டலாகிவிட்டது முன்பு இது அனைத்துமே அனலாக் ஆக இருந்தது எனவே இந்த அனலாக் கருவிகள் அளவிட வேண்டிய அளவுகள் தொடர்ச்சியாக மாறுபடும் வெளியீட்டைக் கொடுக்கும் அதேசமயம் டிஜிட்டலில் அது தனித்துவமான படிகளில் இருக்கும் மக்கள் முதலில் அனலாக் பயன்படுத்தினர் அனலாக்ஸிலிருந்து அவர்கள் டிஜிட்டலுக்குச் சென்றார்கள் நீங்கள் டிஜிட்டலுக்குச் சென்றால் சிக்னல் மற்றும் வெளியீட்டைக் கொண்டு அளவிட எங்களுக்கு கூடுதல் விருப்பங்கள் உள்ளன இப்போது அவர்கள் உணர்ந்துகொள்வது என்னவென்றால் நாம் அதை டிஜிட்டல் மூலம் பயன்படுத்தினால் இரண்டு தனிப்பயனாக்குதல் படிகளுக்கு இடையில் மேலும் வகைப்பாடு செய்வது மிகவும் கடினமாகிறது எனவே மக்கள் இப்போது டிஜிட்டலில் இருந்து அனலாக் க்குச் சென்று தரவை எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்று பார்க்க முயற்சிக்கின்றனர் அனலாக் கருவியின் துல்லியம் மிகக் குறைவு டிஜிட்டலின் துல்லியம் அதிகமாக உள்ளது அனலாக் கருவிக்கு அதிக சக்தி தேவைப்படுகிறது ஏனெனில் நகரும் பாகங்கள் நிறைய உள்ளன டிஜிட்டல் குறைந்த சக்தி இருந்தால் போதுமானது உணர்திறன் என்பது அனலாக் கருவியில் மிக அதிகமாகவும் டிஜிட்டல் கருவியில் மிகக் குறைவாகவும் உள்ளது அனலாக் உணர்திறன் அதிகம் அதனால்தான் மக்கள் சிக்னல்களால் என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்க்க அனலாக் கருவிக்கு திரும்பிச் செல்கிறார்கள் அனலாக் கருவிகள் மிகவும் சிக்கனமானவை டிஜிட்டல் விலை உயர்ந்தவை ஆனால் இப்போது அது பொருளாதார ரீதியாகவும் மாறிவிட்டது ஏனெனில் டிஜிட்டல் கருவிகளின் பெருமளவில் உற்பத்தி சந்தைக்கு வரத் தொடங்கிவிட்டது அனலாக் கருவிகள் மிகவும் சிறியவை டிஜிட்டல் கருவிகள் எளிதில் சிறியவை அல்ல நாங்கள் பொதுப்படையாக பேசுகிறோம் ஆனால் இப்போது அது சிறியதாகவும் மாறிவிட்டது அனலாக் கருவியின் ரெசல்யூசன் குறைவாகவும் டிஜிட்டலின் ரெசல்யூசன் அதிகமாகவும் உள்ளது எனவே இந்த ரெசல்யூசன் மிக முக்கியமானது ஆகும் இந்த இரண்டு கருத்துக்களும் இரண்டாம் நிலை கருத்துக்கள் என்பதைக் காண்க தயவு செய்து நீங்கள் இதை தேர்வின் அடிப்படையில் பார்க்க வேண்டாம் மிக முக்கியமான கருத்துக்களில் இது ஒன்று இது ஒன்று மீதமுள்ள அனைத்து கருத்துக்களும் இரண்டாம் நிலை கருத்துக்கள் இந்த நான்கு முதன்மை கருத்துக்களும் ஒப்புமை மற்றும் டிஜிட்டலை வேறுபடுத்துவதற்கான கருத்துக்கள் ஆகும் எனவே நீங்கள் அனலாக் ஐ பார்த்தால் இது அனலாக் முந்தைய பைக்குகளில் நாங்கள் பயன்படுத்திய அனைத்து அளவுக் குறியீடுகளும் தொடர்ச்சியானது அளவுக் குறியீடுகளைக் சுற்றி ஒரு நகரும் சுட்டிக்காட்டி இருந்தது பின்னர் அது வேகத்தைக் காட்ட முயற்சிக்கிறது எனவே இப்போது பின்னர் அது அனலாக் led உடன் ஒத்ததாக மாறியது இப்போது அது முற்றிலும் டிஜிட்டலாகிவிட்டது இது முற்றிலும் டிஜிட்டலாகிவிட்டது எனவே சுருள்கள் மற்றும் பிற விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் அனலாக் களை இன்று நீங்கள் கண்டால் அது எப்போதும் பராமரிப்பு சிக்கல்களைக் கொண்டுள்ளது ஆனால் இங்கே அது சிறியதாக இருந்தது மற்றும் பராமரிப்பு இங்கே குறைவாக இருந்தது இன்று led அதிக அளவில் கிடைக்கிறது எனவே இது எளிதானது எனவே நான் சமீபத்தில் ஒரு டயல் கருவியைக் கண்டேன் அதில் அவர்கள் ஒரு காட்சி வைத்திருந்தார்கள் அடிப்படையில் அந்தக் காட்சி பெட்ரோல் அளவைப் பற்றி சொல்வதைத் தவிர வேறொன்றுமில்லை இது கிட்டத்தட்ட பெட்ரோல் நிரப்பப்பட்டால் இது போன்ற ஒன்றைக் காட்டியது மேலும் பெட்ரோல் அளவு குறையும் போது இது இப்படியே செல்கிறது மெதுவாக இந்த கருவி சுழலத் தொடங்கி மற்றும் கழுத்து கீழே வந்த காட்சியை காணலாம் இங்கு நாம் காணும் எந்த தரவும் இங்கே ஒரு அளவுக் குறியீடு மூலம் காண்பிக்கப்படுகிறது எனவே 100 சதவீதம் 80 சதவீதமாக இருக்கலாம் என்றும் அது 0 சதவீதமாக இருக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர் எனவே எப்போது பெட்ரோல் அளவு குறையுமோ அப்போது நிறம் அணைக்கப்படும் இறுதியாக இந்த பகுதிக்கு வரும்போது அது அந்த நிறத்தில் காட்டத் தொடங்கும் எனவே இது ஓட்டுநருக்கு அதை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு உணர்வைத் தரும் எனவே இங்கே காண்பிக்கும் நிலை என்ன என்பதை விடவும் இது பெட்ரோல் நிரப்பப்பட வேண்டியதை ஓட்டுநருக்கு எச்சரிக்கை செய்வதையும் குறிக்கிறது எனவே இது முற்றிலும் டிஜிட்டல் நீங்கள் அனலாக் ஐ led உடன் இணைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்று நாம் பயன்படுத்துவது டிஜிட்டல் ஆகும் அளவீட்டு அமைப்பில் கருவிகளின் பங்கைப் பற்றி நாம் பேசும்போது அளவீடுகளின் கீழ் மாறுபடும் அளவைப் பற்றிய தகவல்களை வழங்க கருவிகள் பல்வேறு வகையான முறைகளைப் பயன்படுத்துகின்றன இவை குறிக்கும் அளவுகள் பதிவு செய்யும் அளவுகள் எனக் குறிக்கலாம் எடுத்துக்காட்டாக குறிக்கும் அளவுகள் மிகவும் சவாலானது எனவே இது அளவுகளை காட்டுவதை மட்டுமே செய்கிறது எனவே காட்டப்பட்ட தரவை நாம் என்ன செய்வது ஆகவே 7 8 9 10 ஆகிய தேதிகளில் 6 மணிநேர கடிகாரத்தில் தரவைப் பதிவு செய்ய விரும்பினால் காண்பிக்கப்படும் தரவு ஆனால் இது மாலை ஷிப்டிலோ அல்லது மாலை நேரத்திலோ அல்லது 24 மணி நேரம் வேலை செய்யும் பாணியிலோ உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவே முதலில் அது குறிக்கிறது பின்னர் அது எதைக் குறிக்கிறது என்பது பதிவு செய்யும் நிகழ்வுகளைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே தரவு பதிவு செய்யப்பட்டுள்ளது பின்னர் பதிவுசெய்யப்பட்ட தரவிலிருந்து நீங்கள் முழு செயல்முறையையும் கட்டுப்படுத்த விரும்பினால் கடைசியாக ஒரு கட்டுப்பாட்டு செயல்பாடு ஆகும் எனவே குறிப்புகள் என்பது அளவீடுகள் நடைபெறுகின்றன என்பதைக் காண்பிப்பதாகும் இந்த கருவிகளைப் பதிவு செய்வது வழக்கமாக காகிதத்தில் எழுதப்பட்ட பதிவை உருவாக்குகிறது இது ஒரு ஸ்டைலஸ் நகரும் அல்லது அது ஒரு எக்செல் கோப்பாக இருக்கலாம் அல்லது இது வரை பெறும் புள்ளிகள் அல்லது பல்வேறு வகையான அளவுகள் மற்றும் வேறு சில மாறிகள் ஆகியவற்றின் கீழ் அளவிடப்படும் அளவின் மதிப்புகள் குறிப்பாக தொழில்துறை கட்டுப்பாட்டு செயல்பாட்டில் கட்டுப்பாட்டு செயல்பாடுகள் மிக முக்கியமான செயல்பாடு எனவே எது சுட்டிக்காட்டப்பட்டாலும் அது அடிப்படை செயல்பாட்டில் இருந்து தரவை எடுக்க முயற்சிக்கிறது பின்னர் அது சரிபார்க்க முயற்சிக்கிறது மற்றும் பிழை இருந்தால் அது ஒரு திருத்தம் செய்கிறது எனவே கட்டுப்பாட்டு செயல்பாடு என்பது குறிப்பாக தொழில்துறை கட்டுப்பாட்டு செயல்முறை துறையில் மிக முக்கியமான செயல்பாடாகும் இதில் அளவிடப்பட்ட அசல் அளவைக் கட்டுப்படுத்த கருவி அல்லது ஒரு அமைப்பால் தகவல் பயன்படுத்தப்படுகிறது எனவே அடுத்து அளவீட்டு முறைகளில் கருவிகளின் பங்கைப் பார்ப்போம் எனவே இங்கே இதை ஒரு திட்ட வரைபடத்தால் குறிப்பிடலாம் எனவே முதலில் நான் வரைபடத்தை உருவாக்கி பின்னர் பெயரிடுவேன் எனவே இது ஒரு அளவிடப்பட்ட மாறி சரி இது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அதை அளவிட இங்கே ஒரு சென்சார் உள்ளது பின்னர் இங்கே நாம் செய்வது இது ஒரு மாறி மாற்றும் உறுப்பு அடுத்தது சமிக்ஞை செயலாக்கப்படப் போகிறது சரி பின்னர் இங்கே உங்களிடம் இருப்பது வெளியீட்டு அளவீடு பின்னர் இந்த பரிமாற்றத்தை குறிகை செய்து பின்னர் தொலைதூரத்தில் பயன்படுத்துகிறோம் மற்றும் இது குறிகை விளக்கக்காட்சி அல்லது பதிவு பின்னர் இது வெளியீட்டு காட்சி சரி எனவே அளவிடப்பட்ட அமைப்பில் கருவிகளின் பங்கை நீங்கள் ஆராய்ந்தால் நீங்கள் அளவிடப்பட்ட மாறி கொண்டிருக்க முயற்சிப்பீர்கள் இவையே அளவீடு என்று அழைக்கப்படுகிறது அந்தநேரம் ஒரு சென்சார் வேண்டும் சென்சாரிலிருந்து இது பல்வேறு மாற்று கூறுகளாக இருக்கும் பின்னர் அது ஒரு குறிகை செயலாக்கத்தின் மூலம் செயலாக்கப்படும் பின்னர் நீங்கள் ஒரு வெளியீட்டைப் பெறுவீர்கள் எனவே எந்த வெளியீடு இருந்தாலும் அது மீண்டும் அனுப்பப்படுகிறது எனவே அதை மீண்டும் மாற்றியமைத்து பின்னர் இங்கே நாம் செய்வது தொலைதூர இடங்களில் அளவீடுநான் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் நீங்கள் இந்த குறிகையை எடுத்து அளவீடுகளை பெற முயற்சிக்கிறீர்கள் இது ஒரு செயலாக்கத் துறையில் இருக்கும் உங்கள் கட்டுப்பாட்டு அறையின் உருவகப்படுத்துதலை உங்களுக்கு வழங்குவதாக வைத்துக்கொள்வோம் எனவே சென்சார் அதை அளவிடும் அது எதை அளந்தாலும் மாற்றப்பட்ட மாறி மாற்றும் கூறுகள் உள்ளன எனவே நாம் பெறுவது ஒரு குறிகையாகும் எனவே நமக்கு எந்த குறிகை கிடைத்தாலும் செயல்முறையை கட்டுப்படுத்த குறிகையை செயலாக்குகிறோம் இது கடத்தப்படுகிறது பின்னர் அது பதிவு செய்யப்பட்டு இறுதியாக காட்சி பலகையில் நீங்கள் காண்பது அளவிடப்பட்ட வெளியீடு சரி எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருவோம்